இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறேன் கடந்த சில விரிவரைகளில் நாம் சாஃப்ட்வேர் குவாலிட்டி மேனேஜ்மென்ட்டின் சிக்கல்களைப் பார்த்து வருகிறோம் பயனுள்ள குவாலிட்டி மேனேஜ்மென்ட் செய்வதற்கு ஒரு நிறுவனத்திற்கு ஒரு குவாலிட்டி சிஸ்டம் இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்ததை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் மேலும் பல குவாலிட்டி ஸ்டான்டர்ட்கள் உள்ளன குவாலிட்டி சிஸ்டம் ஸ்டான்டர்ட்கள் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகின்றன நாம் ISO 9001 பற்றி விவாதித்தோம் பின்னர் நாம் சாஃப்ட்வேர் பொறியியல் நிறுவனத்தின் கேப்பபிளிட்டி மெச்சூரிட்டி மாடல் பார்த்துக் கொண்டிருந்தோம் நாம் 5 மாடல்களையும் வெவ்வேறு லெவல்களில் தேவைப்படும் குவாலிட்டி சிஸ்டம்கள் என்னென்ன என்பதை பார்த்தோம் மேலும் SEI CMM இன் 5 லெவல்கள் மற்றும் ஒவ்வொரு மட்டத்திலும் குவாலிட்டி சிஸ்டம் தேவைகள் ஒரு நிறுவனத்தில் குவாலிட்டியை மேம்படுத்துவதற்கு CMM ஒரு ஸ்டெப் வைஸ் அணுகுமுறையை அளிக்கிறது என்றும் இது KPA கள் அல்லது கீ ப்ராசஸ் ஏரியாக்கள் Key Process Areas என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட லெவலில் உள்ள ஒரு நிறுவனம் அதன் குவாலிட்டி தரத்தை அடுத்த லெவல்லிற்கு மேம்படுத்த விரும்புகிறது சில முக்கிய ப்ராசஸ் பகுதிகளை இணைக்க வேண்டும் SEI CMM ஆல் தெளிவாக வரையறுக்கப்பட்ட சில முக்கிய ப்ராசஸ் பகுதிகளை மேம்படுத்துவதில் இது கவனம் செலுத்த வேண்டும் கடந்த விரிவரையில் நாம் முக்கிய ப்ராசஸ் பகுதிகளைப் பார்க்கத் தொடங்கினோம் இப்போது அங்கிருந்து தொடரலாம் நாம் முதலில் கீ ப்ராசஸ் ஏரியாக்களை பார்ப்போம் பின்னர் CMM ஐ ISO 9001 உடன் ஒப்பிடுவோம் அதன் பிறகு தனிப்பட்ட சாஃப்ட்வேர் ப்ராசஸ்ஸை பார்ப்போம் SEI CMM இன் ஒவ்வொரு மெச்சூரிட்டி லெவல்லிற்கும் கீ ப்ராசஸ் ஏரியாக்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன லோவர் லெவல்லில் உள்ள ஒரு அமைப்பு இந்த லெவல்லை அடைய கவனம் செலுத்த வேண்டிய ப்ராசஸ் பகுதிகளை KPA அடையாளம் காட்டுகிறது அதாவது ஒரு அமைப்பு 2 ஆம் லெவலில் மதிப்பிடப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது அதன் குவாலிட்டி சிஸ்டத்தை லெவல் 3 க்கு மேம்படுத்த வேண்டும் பின்னர் அது KPA ஐ லெவல் 3 க்கு அடையாளம் காண வேண்டும் மற்றும் அவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் அந்த வகையில் KPA என்பது இங்கே CMM ல் மிக முக்கியமான ஒரு கருத்தாகும் மேலும் இது ஒரு நிறுவனத்தில் குவாலிட்டி மேம்படுத்துவதற்கான படிப்படியான அணுகுமுறையை வழங்குகிறது லெவல் 1 க்கு KPA கள் இல்லை ஏனெனில் ஒவ்வொரு நிறுவனமும் இயல்பாக லெவல் 1 இல் இருப்பதால் அதற்கு ஒரு ப்ராசஸ் கூட தேவையில்லை ப்ராசஸ் பகுதிகள் எதுவும் இல்லை லெவல் 1 க்கு அடையாளம் காணப்பட்ட கி ப்ராசஸ் ஏரியாஸ் Key Process Areas இப்போது லெவல் 2 KPA க்களைப் பார்ப்போம் அதாவது ஒரு அமைப்பு லெவல்1 இல் மதிப்பிடப்பட்டால் அதன் குவாலிட்டி சிஸ்டத்தை மேம்படுத்துவதற்கு அது லெவல் 2 க்கு கவனம் செலுத்த வேண்டிய ப்ராசஸ் ஏரியாஸ் எவை என்பதை கவனிக்க வேண்டும் KPA களில் அடையாளம் காணப்பட்ட முதல் விஷயம் ரிக்கொயர்மென்ட்கள் மேனேஜ்மென்ட் ஆகும் அதாவது நிறுவனத்திற்கு சரியான ரிக்கொயர்மென்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க வேண்டும் மேலும் இது தேவைகளை எவ்வாறு நிர்வகிக்கிறது என்பது தேவைகளில் ஏற்படும் மாற்றங்கள் இவை எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பது முக்கியமானதுஏனெனில் CMM ஆல் அடையாளம் காணப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜக்டை பிளான் செய்வதற்கும் மேனேஜ்மென்ட் செய்வதற்கு ரிக்கொயர்மென்ட்கள் அடிப்படையாகும் ரிக்கொயர்மென்ட்கள் ஒரு அடிப்படை டாக்குமெண்ட் இது ஒரு சாஃப்ட்வேர் பிராஜக்ட்டை பிளானிங் மற்றும் மேனேஜிங் செய்வதற்கு தேவைப்படுகிறது முன்னிலைப்படுத்தப்பட்ட மற்றொரு ஆஸ்பெக்ட் ப்ராசஸ் ப்ராஜெக்ட் பிளானிங் மற்றும் மானிட்டரிங் ஆகும் இது அடிப்படையில் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் ஆகும் ஒரு நிறுவனத்தில் சைஸ் காஸ்ட்டை மதிப்பிட மற்றும் காஸ்ட் சைஸ்ஸிற்கு ஏற்ப திட்டத்தை உருவாக்க மேலும் ஒரு அட்டவணையை உருவாக்கி பின்னர் முன்னேற்றத்தைக் கண்காணிக்க ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இல்லையென்றால் நிறுவனத்தின் லெவல் 2 ல் மதிப்பிட முடியாது லெவல் 2 ப்ராசஸ்ன் முக்கியத்துவங்களில் ஒன்று ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் என்பது ஒரு ப்ராஜெக்ட்டின் அடிப்படை அம்சங்களில் ஒன்றாகும் இது இல்லாமல் ப்ராஜெக்ட் வெற்றிபெற கடினமாக உள்ளது அடையாளம் காணப்பட்ட ப்ராசஸ் பகுதி என்பது மற்றொரு சிக்கல் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் ஒரு கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் டூல் பயன்படுத்தப்பட வேண்டும் இதனால் பல்வேறு டாக்குமென்ட்களை கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட்டின் கீழ் வைக்கலாம் ரிக்கொயர்மென்ட் டாக்குமெண்ட் டிசைன் டாக்குமெண்ட் மற்றும் பல இதில் அடங்கும் இதில் மாற்றங்களை அங்கீகரிக்க முடியும் யார் அதை மாற்றலாம் என்பதை யாராலும் மாற்ற முடியாது பாரஸ்ட் அங்கீகரிக்கப்பட்ட நபர் டாக்குமெண்டை மாற்ற முடியும் மேலும் சமீபத்திய கான்ஃபிகுரேஷன் அல்லது டாக்குமெண்ட்டின் சமீபத்திய வர்ஷன் அடையாளம் காணவும் முடியும் இதுவரை என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தன என்பதைக் கண்டுபிடிக்க முடியும் லெவல் 2 க்கு அடையாளம் காணப்பட்ட ப்ராசஸ் பகுதிகள் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்டின் சில அடிப்படை அம்சங்களாகும் இது இல்லாமல் உயர் மட்டங்களுக்கு செல்வது மிகவும் கடினம் இந்த அடிப்படை இணைக்காமல் லெவல் 3 லெவல் 4 முதலியன ப்ராசஸ் பகுதிகள் கவுண்டர் புரோடக்ட்டிவ் இருக்கும் மற்ற ப்ராசஸ் பகுதி சப் காண்ட்ராக்ட் மேனேஜ்மென்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஏதேனும் ஒரு வேலையை வழங்க வேண்டும் மற்ற விற்பனையாளர்களுக்கு நன்கு வரையறுக்கப்பட்ட வேலைகள் மற்றும் இவை எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன மற்றும் ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டிய வேலை என்ன என்பதை தெளிவாகக் குறிப்பிடுகிறது மற்றும் விநியோகத்தைப் பெறும்போது அந்த விவரக்குறிப்புகளுக்கு எதிராக சரிபார்க்கப்படுகிறது அவை சப் காண்ட்ராக்ட் மேனேஜ்மென்ட் லெவல் 2 KPA கள் 4 முக்கியமான KPA கள் ஆகும் பிற KPA கள் உள்ளன ஆனால் மிக முக்கியமானவை ரிக்கொயர்மென்ட் மேனேஜ்மென்ட் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் பிளானிங் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் மற்றும் சப் காண்ட்ராக்ட் மேனேஜ்மென்ட் ஆகியவற்றை இங்கு உயர்வாக சொல்லப்பட்டுள்ளது இதை இங்கே ஒரு வரைபட வடிவத்தில் குறிப்பிடலாம் லெவல் 2 இல் உள்ள KPA க்கள் 4 ப்ராசஸ் பகுதிகள் கொண்டுள்ளது அவை ரிக்கொயர்மென்ட் மேனேஜ்மென்ட் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் அதாவது சாப்ட்வேர் சாஃப்ட்வேர் பிளானிங் மானிட்டரிங் மற்றும் பல சாஃப்ட்வேர் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் மற்றும் சாஃப்ட்வேர் சப் காண்ட்ராக்ட் மேனேஜ்மென்ட் லெவல் 3 KPA க்கள் ஒரு லெவல் 2 அமைப்பு அதன் ப்ராசஸ்யை லெவல் 3 க்கு மேம்படுத்துவதற்காக கவனம் செலுத்தி இணைக்க வேண்டிய செயல்முறை பகுதிகள் ஆகும் லெவல் 3 KPA க்கள் என்னவென்றால் ப்ராசஸ் வரையறை மற்றும் டாக்குமென்ட்டேஷன் ஆகும் லெவல் 2 இல் வெவ்வேறு டெவலப்பர்கள் தங்கள் சொந்த ப்ராசஸ்ஸை பயன்படுத்தலாம் ஆனால் எந்த ப்ராசஸ் பின்பற்றப்படுகிறது என்பதற்கான நிலையான புரிதல் இல்லை நிறுவனத்தில் டாக்குமெண்ட் செய்யப்பட்ட பிராசஸ் எதுவும் கிடைக்கவில்லை அதேசமயம் ஒரு லெவல் 3 நிறுவனத்தில் அனைத்து டெவலப்பர்களும் பயன்படுத்தும் ப்ராசஸ் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது மற்றும் இது ஒரு ப்ராசஸ் கையேட்டின் வடிவத்தில் டாக்குமெண்ட் செய்யப்பட்டுள்ளது ரிவ்யூஸ் பல்வேறு கட்டங்களில் மேற்கொள்ளப்படுகின்றன ரிக்கொயர்மென்ட்கள் ரிவ்யூ செய்யப்படுகின்றன டிசைன் ரிவ்யூ செய்யப்படுகிறது கோட் ரிவ்யூ செய்யப்படுகிறது மற்றும் பல மூன்றாவது ப்ராசஸ் பகுதி பயிற்சித் திட்டமாகும் இது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் திறன்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பது அடையாளம் காட்டுகிறது மேலும் டெவலப்பர்கள் சமீபத்திய முன்னேற்றங்களைக் கடைப்பிடிக்காவிட்டால் ஒரு ப்ராஜெக்ட் வெற்றிபெறக் கேட்கப்படும் பீரியாடிக் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மற்றொரு சிக்கலாகும் இது லெவல் 3 ஆல் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது டயக்ராம் வடிவத்தில் இதைக் குறிக்க பட்டுள்ளது 3 முக்கியமான லெவல் 3 KPA க்கள் அவை ட்ரைனிங் ப்ரோக்ராம் பல்வேறு டாகுமெண்ட்களின் ரிவ்யூஸ் மற்றும் ப்ராசஸ் டெஃபனிஷன் மற்றும் டாக்குமெண்டேஷன் ஆகும் லெவல் 4 க்கு ப்ராசஸ் பர்ஃபாமென்ஸ் அளவீடுகள் தேவைப்படுகின்றன ப்ராசஸ் மற்றும் புரோடக்ட் மெட்ரிக்ஸ் இரண்டும் பெறப்படுகின்றன மற்றும் அங்கே ஒரு அளவு ப்ராசஸ் மேனேஜ்மென்ட் உள்ளது இது மெட்ரிக்ஸ் மற்றும் ப்ராசஸ் மற்றும் ப்ராடக்ட் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டது எங்காவது ஒரு குறைபாடு இருந்தால் அது ஏன் ஏற்படுகிறது என்று அடையாளம் காணப்படுகிறது டெவலப்மென்ட் டீம் சில ப்ராசஸ்களை கண்டிப்பாக கடைப்பிடிக்காமல் இருந்திருக்கலாம் ஆதலால் மாறுபாட்டின் காரணங்களை கண்டறிந்து சரி செய்வதில் இது கவனம் செலுத்துகிறது டெஸ்டிங் செய்த பிறகு அடையாளம் காணப்பட்ட டிஃபக்ட் ரெட் அதிகமாக இருந்தால் டெஸ்டிங் சரியாக இல்லை டெஸ்டிங் கடுமையாக செய்யப்படவில்லை குறிப்பிட்ட மதிப்புகளை இழக்க அளவீடுகள் எதனால் ஏற்பட்டது என்பதை ப்ராஜக்ட் மேனேஜர் அடையாளம் காண்கிறார் பின்னர் அது ஒரு கவுண்டர் நடவடிக்கைக்கு செல்கிறது இதன் மூலம் ப்ராசஸ் வேரியேஷன் குறைகிறது இங்கே சுருக்கமாக லெவல் 4 KPA களின் ப்ராசஸ் மற்றும் ப்ராடக்ட் அளவீடுகளுக்கு மற்றும் இந்த அளவீடுகளைப் பயன்படுத்தி அளவு ப்ராசஸ் மேனேஜ்மென்ட் ப்ராக்டீஸ் செய்யப்படுகிறது அளவிடப்பட்ட எந்தவொரு பண்புகளிலும் குறைபாடு இருந்தால் அது அடையாளம் காணப்பட்டு சரியான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஆனால் ஒரு விஷயம் சுட்டிக்காட்ட வேண்டும் இங்கே சரியான நடவடிக்கை உண்மையில் ப்ராசஸ்ஸை மாற்றுவதைக் குறிக்கவில்லை எடுத்துக்காட்டாக டெஸ்டிங் பயனுள்ளதாக இல்லை ஏனெனில் சில வகையான டெஸ்டிங்கள் பிராசஸ் டாகுமெண்ட்டில் டாக்குமெண்டேஷன் செய்யப்படவில்லை அவை உண்மையில் லெவல் 4 ல் அடையாளம் காணப்படவில்லை லெவல் 4 ஆனது ஏன் அந்த டிபெக்ட் ஏற்பட்டுள்ளது என்பதைக் கண்டறிய மட்டுமே முயற்சிக்கிறது சில சமயங்களில் அதிக டிபெக்ட்கள் உள்ளன பின்னர் அந்த டிபெக்ட்டை சரிசெய்ய பிராஜக்ட் மேனேஜர்ரால் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அடையாளம் காணும் லெவல் 5 KPA மறுபுறம் டிஃபெக்ட் தடுப்பதை கவனிக்கிறது இது குறைபாடு ஏற்படுவதற்கான காரணத்தை அடையாளம் கண்டு அந்த ப்ராசஸ் உள்ளே டிஃபெக்ட்டை சரி செய்ய தேவையான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது பின்னர் லெவல் 4 பிராசஸ் சரியாக இருப்பதாக நம்புகிறது அதனால் எந்த மாற்றமும் செய்ய தேவை இல்லை இந்த முறையில் இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது மற்றும் டிஃபெக்ட் ஏற்படுவதற்கு காரணமான பிராசஸ் மாற்றம் கையாளப்படுகிறது ஆனால் லெவல் 5 இல் டிபெக்ட் அனலைஸ் செய்யப்படுகிறது மேலும் தேவைப்பட்டால் ப்ராசஸ் மாற்றம் செய்யப்படுகிறது லெவல் 5 KPA என அடையாளம் காணப்பட்ட மற்ற ப்ராசஸ் பகுதி டெக்னாலஜி சேன்ஞ்ச் மேனேஜ்மென்ட் ஆகும் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் பகுதியில் டெக்னாலஜி விரைவாக மாறுகிறது ஆகவே நிறுவனத்தில் ஒரு குழு இருக்க வேண்டும் அதன் ஒரே வேலை சமீபத்திய மற்றும் நன்மை பயக்கும் புதிய டெக்னாலஜியை அடையாளம் கண்டு அவற்றை ப்ராசஸ் மற்றும் நிறுவனத்திற்கு மாற்றுவதாகும் கிடைக்கக்கூடிய வெவ்வேறு கருவிகள் புதிய முறைகள் புதிய ப்ராசஸ்கள் இவை அனைத்தும் அடையாளம் காணப்பட்டு செயல்பாட்டில் இணைக்கப்படுகின்றன அடையாளம் காணப்பட்ட பிற ப்ராசஸ் பகுதி ப்ராசஸ் சேன்ஞ்ச் மேனேஜ்மென்ட் ஆகும் ப்ராசஸ் தொடர்ந்து லெவல் 5 நிறுவனத்தில் மாறுகிறது ப்ராசஸ் தன்னை உள்ளமைவு நிர்வாகத்தின் கீழ் வைக்க வேண்டும் சமீபத்திய ப்ராசஸ்ஸை அடையாளம் காண முடியும் வெவ்வேறு அணிகளுக்கு பொருந்தக்கூடிய ப்ராசஸ்ஸின் வெவ்வேறு பதிப்புகள் இருக்கலாம் ப்ராசஸ் மாற்றங்களை நிர்வகிக்க வேண்டும் இல்லையெனில் சமீபத்திய ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்ஸின் சமீபத்திய லெவல் கடினமாக இருக்கும் ப்ராசஸ் தன்னை கான்ஃபிகுரேஷன் கண்ட்ரோல் கீழ் வைக்கப்படுகிறது லெவல் 4 KPA இல் அளவு அளவீடு மற்றும் உற்பத்தியில் உள்ள ப்ராசஸ்ஸை நாம் கண்டறிந்தோம் இதன் அடிப்படையில் பிராஜக்ட் மேனேஜர் குறைபாடுகளை அடையாளம் கண்டு மாறுபாட்டை ஏற்படுத்துகிறது என்பதை தீர்மானித்து சரியான நடவடிக்கை எடுக்கிறார் பயன்படுத்தப்பட்ட சில அளவீடுகள் இங்கே சில எடுத்துக்காட்டுகள் உள்ளன எஸ்டிமேட்டட் சோர்ஸ் லைன்ஸ் ஆஃப் கோட் மற்றும் ஆக்சுவல் லைன்ஸ் ஆப் கோட் ப்ராஜெக்ட்டின் ஊடாக எஸ்டிமேட்டட் லைன்ஸ் ஆஃப் கோட் மற்றும் ஆக்சுவல் லைன்ஸ் ஆஃப் கோட் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள மாறுபாடு பிணைக்கப்பட்டுள்ளது எப்பொழுது என்றால் எஸ்டிமேட்டட் லைன்ஸ் ஆஃப் கோட் ஆக்சுவல் லைன்ஸ் ஆஃப் கோட் இருந்து மாறுபடும் பொழுது மற்றும் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆராய்ந்து இந்த வித்தியாசத்தை காண காரணத்தை அடையாளம் காண வேண்டும் எந்த கருத்துக்கள் கருதப்படவில்லை அங்கே என்ன தவறாக நடந்தது போன்ற பலவற்றை ஆராய்வார் கோட் இன்ஸ்பெக்ஷன் போது எழுப்பப்பட்ட டிஃபெக்ட்டின் எண்ணிக்கை யூனிட் டெஸ்டிங் போது கண்டறியப்பட்ட குறைபாடுகளின் எண்ணிக்கை சிஸ்டம் டெஸ்டிங் போது கண்டறியப்பட்ட குறைபாடுகளின் எண்ணிக்கை ஆகியவை முக்கியமான அளவீடுகளாகும் கோட் இன்ஸ்பெக்ஷன் போது எழுப்பப்பட்ட டிஃபெக்ட்ன் எண்ணிக்கை யூனிட் மற்றும் சிஸ்டம் டெஸ்டிங்கின் போது கண்டறியப்பட்ட குறைபாடுகளுடன் ஒப்பிடும்போது இவை மிகச் சிறியவை அதாவது கோட் இன்ஸ்பெக்ஷன் சரியாக இயங்கவில்லை இதேபோல் சிஸ்டம் டெஸ்டிங் போது கண்டறியப்பட்ட டிஃபெக்ட்டின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் ஒருவேளை யூனிட் டெஸ்டிங் மற்றும் கோட் இன்ஸ்பெக்ஷன் சரியாக வேலை செய்யவில்லை இதுவரை ISO 9001 மற்றும் SEI CMM ஆகிய இரண்டு தரத் தரங்களைப் பார்த்தோம் இந்த இரண்டு தரங்களையும் விரைவாக ஒப்பிடுவோம் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் ISO 9001 ஒரு சர்வதேச தர அமைப்பால் வழங்கப்படுகிறது ஆனால் சாஃப்ட்வேர் பொறியியல் நிறுவனம் ஒரு தரநிலை அமைப்பு அல்ல இது பாதுகாப்புத் துறைக்கு சில பரிந்துரைகளைச் செய்துள்ளது அதை நாம் பயன்படுத்துகிறோம் ISO 9001 ஐ ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்கள் மற்றும் கம்யூனிகேஷன் மற்றும் அவை எங்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்பதையும் குறிப்பிடுகிறது மறுபுறம் SEI CMM மதிப்பீடு என்பது இன்டர்னல் பயன்பாட்டிற்கானது அதன் ப்ராசஸ்ஸை மேம்படுத்த விரும்பும் ஒரு அமைப்பு SEI CMM மதிப்பீட்டைப் பயன்படுத்துகிறது அல்லது ஒரு விற்பனையாளரைத் தேர்ந்தெடுக்க முயற்சிக்கும் ஒரு நிறுவனம் அதன் சொந்த CMM மதிப்பீட்டைப் பயன்படுத்துகிறது இரண்டாவது பிரச்சினை என்னவென்றால் SEI CMM சாஃப்ட்வேர் துறையில் மிகவும் கவனம் செலுத்துகிறது அதேசமயம் ISO 9001 பல்வேறு தொழில்களில் பயன்படுத்தப்படுகிறது SEI CMM சாஃப்ட்வேர் தொழில்துறையில் உள்ள பல்வேறு சிக்கல்களை எடுத்துரைக்கிறது ஆனால் அவை ISO 9001 இல் கவனிக்கப்படவில்லை மேலும் SEI CMM இலக்கு டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மென்ட் ஆகும் ISO9001 ஐப் போலன்றி அசல் ISO 9001 டாக்குமெண்ட் 1987 இல் முன்மொழியப்பட்டது இது SEI இன் லெவல் 3 இல் குவாலிட்டி உத்தரவாதத்தை மட்டுமே குறிவைக்கிறது ஆகவே 1987 ஆம் ஆண்டில் வெளிவந்த ISO 9001 SEI CMM லெவல் 3 க்கு ஒத்திருக்கிறது ஆனால் நிச்சயமாக ISO 9001 2000 பதிப்பு 2000 பதிப்பில் வெளிவந்தது பின்னர் அவை TQM ஐ இலக்கு ஆக கொண்டது மற்றொரு பெரிய வேறுபாடு என்னவென்றால் ISO 9001 ஒரு கோ மற்றும் நோ கோ முடிவை வழங்குகிறது அது எந்தவொரு நிறுவனமும் ISO 9001 க்கு தகுதி பெறுகிறது அல்லது இல்லை அதேசமயம் SEI CMM இது ஒரு படிப்படியான அணுகுமுறையை வழங்குகிறது இதன் மூலம் ஒரு நிறுவனம் அதன் குவாலிட்டி மேம்படுத்த முடியும் இது லெவல் 1 இல் தொடங்குகிறது அல்லது மிகவும் மோசமான குவாலிட்டி மிக மோசமான குவாலிட்டி சிஸ்டம் இது படிப்படியான அணுகுமுறையின் மூலம் லெவல் 5 ஐ அடைய முடியும் இது 5 நிலைகளில் படிப்படியாக குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டிற்கான ஒரு வழியை வழங்குகிறது மேலும் இது ஒவ்வொரு மட்டத்திலும் அது கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான அல்லது முக்கியமான ப்ராசஸ் பகுதி எது என்பதை தெளிவாக அடையாளம் காட்டுகிறது அதாவது ஒரு லெவல் 2 அமைப்பு உண்மையில் லெவல் 3 KPA க்களில் கவனம் செலுத்தாமல் இருந்தால் அது முயற்சிக்கும் லெவல் 4 KPA இல் கவனம் செலுத்த பிறகு அது கவுண்டர் ப்ரொடக்ட்டிவ் ஆகும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் ரெக்கொயர்மெண்ட் மேனேஜ்மென்ட் போன்றவற்றை உண்மையில் பயிற்சி செய்யாமல் ஒரு லெவல் 1 அமைப்பை ஒரு டிஃபயின்ட் மற்றும் டாக்குமெண்ட் செய்யப்பட்ட பிராசஸ் பெற முயற்சிக்கும் இது கவுண்டர் ப்ராடக்ட் ஆக இருக்காது ஏனெனில் அது கவுண்டர் ப்ரொடக்ட்டிவ் ஏனெனில் மேனேஜர் ஸ்கெடியூல் மற்றும் பட்ஜெட்டால் அதிக அழுத்தத்தில் இருப்பார்கள் ஏனெனில் அடிப்படை பிராஜக்ட் மேனேஜ்மென்ட் அம்சங்கள் இல்லை கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் இல்லை மற்றும் ஒரு ப்ராசஸ்ஸைக் கொண்டிருப்பது மற்றும் அதைப் பயன்படுத்துவது அதிக பயன் பெறாது இது ஒரு டேபுளர்ஒப்பீடு ISO ஒரு சர்ட்டிஃபிகேஷன் அதேசமயம் CMM ஒரு மதிப்பீடு மட்டுமே ISO என்பது அனைத்து தொழில்களிலும் பயன்படுத்தப்படுகிறது CMM சாஃப்ட்வேருக்குப் பயன்படுத்தப்படுகிறது ISO விற்கு வருடாந்திர மறுசீரமைப்பு தேவைப்படுகிறது அதேசமயம் CMM ல் ISO தேர்ச்சி பெறவோ அல்லது தோல்வியுற்றதாகவோ மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியமில்லை அதேசமயம் CMM ஒரு நிறுவனத்தின் மூலம் 5 நிலைகள் அதன் குவாலிட்டி சிஸ்டத்தை மேம்படுத்த முடியும் ISO உண்மையில் ஒரு மூன்றாம் தரப்பு சர்ட்டிஃபிகேஷன் நாம் சொன்னது போல் ISO சர்ட்டிஃபிகேஷன் வழங்கவில்லை ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கான அங்கீகார முகவர் மட்டுமே அவர்கள் சர்ட்டிஃபிகேஷன் வழங்குகிறார்கள் அதேசமயம் CMM உண்மையில் எந்த சர்ட்டிஃபிகேஷன் இல்லை ஆனால் பின்னர் பல ஆண்டுகளில் நிறைய CMM சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட்டிற்கான CMM ஹார்டுவேர் மற்றும் சாஃப்ட்வேர் ஒருங்கிணைந்த மேம்பாடுகளான சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் கையகப்படுத்துதலுக்கான CMM பீப்பிள் CMM அல்லது பீப்பிள் மேனேஜ்மென்ட் செக்யூரிட்டி பொறியியல் CMM போன்றவை இவை அனைத்தும் ஒரு நிறுவனத்திற்கு பொருத்தமானவை ஆனால் ஒவ்வொன்றும் அதன் வெவ்வேறு கட்டமைப்பைக் கொண்டிருந்தன குழப்பத்தை ஏற்படுத்திய மெச்சூரிட்டியை அளவிடுவதற்கான வெவ்வேறு வழிகளில் வெவ்வேறு சொற்கள் பயன்படுத்தப்பட்டன ஒரு நிறுவனம் CMM முழுவதையும் கையகப்படுத்தல் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்த முயற்சிக்கும்போது அது மிகவும் கடினமாக இருந்தது ஏனெனில் இவை வெவ்வேறு சொற்களஞ்சியங்களையும் மெச்சூரிட்டியை அளவிடுவதற்கான வெவ்வேறு வழிகளையும் கொண்டிருந்தன ஒரு நிறுவனம் சப்ளையரைத் தேர்ந்தெடுக்க வேண்டிய பல பகுதிகள் இருந்தால் அது மிகவும் கடினம் இதன் மூலம் CMMI 2008 2002 இல் முன்மொழியப்பட்டது பின்னர் அது பல முறை திருத்தப்பட்டது இங்குள்ள முக்கிய யோசனை ஒரு அமைப்பு ஒற்றை நிறுவனத்துடன் கையாள வேண்டிய பெரிய எண்ணிக்கையிலான CMM உடன் செயல் படுத்துவது ஆனால் CMMI யின் 3 ஃபிஏளவர்கள் உள்ளன 1 டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்டது அது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பொருந்தும் சிஸ்டம் இன்ஜினியரிங் கூட்டுறவு குழுக்கள் மற்றும் சப்ளையர்களை கையகப்படுத்துதல் சப்ளையர்களிடமிருந்து கையகப்படுத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது சேவைத் தொழில்களுக்கு CMMI உள்ளது இவை டாக்ஸி ஆக்ரிகேட்டர்ஸ் முதல் கால் சென்டர்கள் வரை வெவ்வேறு தொழில்களில் பயன்படுத்தப்படுகின்றன அவர்கள் சேவைக்கு CMMI ஐப் பயன்படுத்துகிறார்கள் பின்னர் CMMI ஐ கையகப்படுத்துவதற்குப் பயன்படுத்துகிறார்கள் இது ப்ராடக்ட் மற்றும் சர்வீசஸ் பெறுவதற்குப் பயன்படுத்தப்படுகிறது நாம் ஏற்கனவே விரிவுரை நேரத்தின் முடிவில் இருக்கிறோம் நாம் இங்கேயே நிறுத்துவோம் அடுத்த விரிவுரையில் பர்சனல் சாஃப்ட்வேர் ப்ராசஸ் அல்லது PSP பற்றி விவாதிப்போம் Thank you